தொகுதி இரண்டின் உருப்படி வங்கி பற்றிய அலகு 9க்கு உங்களை வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறேன் பொறி இயல் பாடத்திட்டத்திற்கான மதிப்பீட்டு முறைகள் மற்றும் மதிப்பீட்டு கருவிகள் ஆகியனவற்றை வடிவமைக்கும் செயல்முறையை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் இந்த அலகின் விளைவானது பொறியியல் பாடத்திட்டத்தின் உருப்படி வங்கியை வடிவமைக்கும் செயல்முறையை புரிந்துகொள்வது நாம் மேலும் தொடர்வதற்கு முன் இரண்டு சிக்கல்களைப் பற்றி கூற விரும்புகிறேன் நான் இந்த சிக்கல்களை பற்றி அலகின் முடிவில் பார்க்க உள்ளோம் சிலர் பயிற்றுநராக வடிவமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக உருப்படி வங்கியை கருதுவதற்கு சில ஒதுக்கீடுகள் இருக்கும் உண்மை ஆனால் அது வேறுபடும் ஆனால் நாம் இந்தக் கட்டத்தில் உருப்படி வங்கியை வடிவமைப்பதில் உள்ள நன்மைகளை பற்றி பார்ப்போம் இரண்டாவது சிக்கல் என்பது நொடியில் நான் சொல்லும் உருப்படி வங்கி அல்லது கேள்வி வங்கி என்பது ஒருபகுதி ஆசிரியர்கள் மாணவர்களின் கல்வித்தரம் நீர்த்துப்போகும் என்று கருதுவர் இந்த சிக்கல்களைப் பற்றி நாம் இந்த அலகின் இறுதியில் பார்க்க உள்ளோம் ஆனால் தற்போதைக்கு இந்த இரண்டு சிக்கல்களும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கருதி நாம் ஒரு பொறியியல் பாடத்திட்டத்திற்கு தேவையான உருப்படி வங்கியை வடிவமைக்கும் திட்டமிடுதலை தொடர்வோம் உருப்படி வங்கி என்பது கேள்வி வங்கி அது மிக பிரபலமாக உபயோகப்படுத்தப்படுகிறது உருப்படி வங்கி என்றால் என்ன அது பாடத்திட்ட விளைவுகள் மற்றும் அறிவாற்றல் நிலைகளின் படி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான சோதனை பொருட்களின் சேகரிப்பு இது மிகவும் முக்கியம் ஏனெனில் தரமான உருப்படி வங்கியை அதன் நோக்கத்திற்கு உதவுகிறது உருப்படி வங்கியின் பயன் ஆனது வினாடி வினா பணிகள் உள் சோதனை மற்றும் செமஸ்டர் இறுதி தேர்வுகள் ஆகியனவற்றை வடிவமைப்பதற்கான சோதனை கருவிகளின் தேவையை பூர்த்தி செய்கிறது முதன்மையாக உருப்படி வங்கியின் பயன் ஆனது சிஐ ஈ மற்றும் எஸ் இ இ இன் வினாடி வினா பணிகள் சோதனை அல்லது சோதனைகள் போன்ற பல்வேறு மதிப்பீடுகளின் தர மதிப்பீட்டு கருவிகளை வடிவமைப்பு ஆகும் மற்றொரு முக்கிய அம்சமானது உருப்படி வங்கியில் சேர்க்கப்பட்டுள்ள உருப்படிகளை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் உருப்படிகளை உருப்படி வங்கிக்குள் உட்புகுத்துவதற்கு முன் அவற்றை மதிப்பீடு செய்வதற்கு ஒரு செயல்முறை வேண்டும் உருப்படி வங்கியில் சேர்க்கப்படும் பொருட்கள் சில தரமான தரங்களை கொண்டிருப்பதை உறுதி செய்வதே மதிப்பாய்வு ஆகும் உருப்படிகளில் சில சிக்கல்கள் இருக்கலாம் சிக்கல்கள் மொழி கேள்வி வடிவமைக்கப்படும் வழியில் தெளிவற்ற தன்மை கேள்வி போன்றவற்றில் தொழில்நுட்ப ஓட்டைகள் இருக்கலாம் உருப்படி வங்கியில் நுழைய அனுமதிக்கப் படுவதற்கு முன்னர் அவற்றை மறு பரிசீலனை செய்வதற்கான ஒரு செயல்முறை இருப்பது அவசியம் உருப்படி வங்கியில் சேர்க்கப்பட்டுள்ள உருப்படிகள் மறுஆய்வு செயல்முறைக்கு செல்ல வேண்டும் உருப்படி வங்கியில் இந்த உருப்படிகளை பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட மதிப்பீட்டு கருவியை உருவாக்கும் போது எங்களுக்கு சில கூடுதல் தகவல்கள் தேவை உருப்படிகள் பல அளவுகளுடன் குறிக்கப்படுகின்றன உருப்படிகளை குறிக்க வேண்டிய அளவுகள் என்ன என்பதை தற்போது பார்ப்போம் மதிப்பீட்டு கருவியை உருவாக்குவதில் உருப்படிகளை திறம்பட பயன்படுத்த இது உதவும் மென்பொருள் கருவிகளை பயன்படுத்தி தானியங்கி முறையில் சோதனை கருவிகள் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் உருப்படி வங்கியை தரவுத்தளம் ஆக ஒழுங்கமைக்க வேண்டும் மதிப்பீட்டுக் கருவிகள் உருவாக்கப்படவேண்டும் ஆனால் வெளிப்படையாக உருப்படி வங்கி ஒருவித தரவுத்தளம் ஆக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லையெனில் உருப்படி வங்கியை ஒருவர் கைமுறையாக மட்டுமே பயன்படுத்தினாலும் அதை பயன்படுத்துவதை அமைப்பு எளிதாக்கும் இந்த உருப்படி வங்கிகள் நமக்கு ஏன் தேவை முக்கிய நோக்கம் நல்ல தரமான மதிப்பீட்டு கருவிகளை உருவாக்க முடியும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு வகையான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உருவாக்கப்பட்ட ஏராளமான மதிப்பீட்டுக் கருவிகள் குறிப்பாக செமஸ்டர் இறுதி தேர்வு தாள்கள் கிடைக்கின்றன பல நிறுவனங்களில் அவை வலையில் கிடைக்கின்றன உள் மதிப்பீட்டு சோதனை ஆவணங்கள் கூட பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கின்றன சில வரம்புகள் மிகத் தெளிவாகக் காணப்படுகின்றன மேலும் இந்த சிக்கல்கள் இல்லாத ஒரு கருவியை உருவாக்குவதற்கு உருப்படி வங்கி தேவைப்படுகிறது பல உருப்படி வங்கிகளில் நீங்கள் காணக்கூடிய பொதுவான வரம்புகள் யாவை மொழி தெளிவின்மையை மற்றும் தொழில்நுட்ப பிழைகளை மீண்டும் இது பெரும்பான்மையான கருவிகள் அப்படி அல்லது ஒவ்வொரு கருவியும் இது போன்றது என்று சொல்ல முடியாது ஆனால் பல மதிப்பீட்டு கருவிகளுக்கு இந்த வரம்புகள் உள்ளன என்பது உண்மைதான் பதிலளிக்க வேண்டிய நேரம் மற்றும் கேள்வியின் நோக்கம் ஆகியவற்றுக்கு இடையிலான பொருந்தாத தன்மைகள் இது நாம் பயன்படுத்தும் குறிப்பிட்ட மதிப்பீட்டு கருவியைப் பொறுத்தது மேலும் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு பதிலளிக்க சராசரி மாணவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக் கொள்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் தேவையான சரியான நேரத்திற்கு ஒன்று மிகவும் அல்லது அதை விட சிறிய விட இருக்கலாம் பெரும்பாலும் இது கருதப்படும் நேரத்தை விட அதிகமாக உள்ளது இது வினாத்தாளை மிக நீளமாக்குகிறது சீஓ கள் அல்லது அலகுகள் அல்லது தலைப்புகள் மற்றும் அறிவாற்றல் நிலைகளில் கேள்விகளின் சீரற்ற விநியோகம் சீஓ களில் கேள்விகளின் சீரற்ற விநியோகம் கொடுக்கப்பட்ட உள் சோதனை மூன்று சீஓ களை உள்ளடக்கும் சீஓ1 சீஓ2 சீஓ3 ஆனால் உண்மையில் அந்த கருவி முக்கியமாக சீஓ1 மற்றும் சீஓ2 ஐ மட்டுமே உள்ளடக்கும் அந்த மதிப்பீட்டு கருவியில் சீஓ3 ஒரு சிறிய கவனத்தை மட்டுமே பெறக்கூடும் இது பயிற்றுவிப்பாளர் வகுப்பு அறையில் சீஓ3 க்கு செலவழித்த நேரத்துடன் தொடர்புடையது அறிவாற்றல் மட்டங்களில் சீரற்ற விநியோகம் சிஓக்கள் அனைத்தும் பொருந்தக்கூடிய மட்டத்தில் உள்ளன ஆனால் முக்கியமாக கேட்கப்படும் கேள்விகள் புரிந்துகொள்ளும் மட்டத்தில் உள்ளன அல்லது நினைவில் இருக்கும் மட்டத்தில் உள்ளன குறைந்த மட்டத்தில் எங்களிடம் எந்த கேள்வியும் இருக்கக்கூடாது என்று இது குறிக்கவில்லை ஒரு சிஓ பயன்பாட்டு மட்டத்தில் இருந்தால் சில பொருட்களை குறைந்த அறிவாற்றல் மட்டங்களில் புரிந்துகொள்வது அல்லது நினைவில் வைத்திருப்பது சரி ஆனால் பெரும்பாலும் அனைத்து பொருட்களும் குறைந்த மட்டத்தில் இருந்தால் கருவியின் தரம் சந்தேகத்திற்குரியதாகிவிடும் சீரற்ற சிரம நிலைகள் கேள்வி ஒரு குறிப்பிட்ட சிஓ மற்றும் அறிவாற்றல் நிலை பொருத்தங்களுடன் ஒத்துள்ளது ஆனால் சிரமம் நிலைகள் பல கேள்விகளில் கணிசமாக வேறுபடுகின்றன அதுவும் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளில் ஒன்றாகும் சில சந்தர்ப்பங்களில் மதிப்பீட்டு பொருட்களின் அறிவாற்றல் நிலைகள் சில சிக்கல்களைத் தவிர்ப்பதற்காக குறைந்த மட்டங்களுக்கு குறைக்கப்படுகின்றன இதன் விளைவாக அனைத்து மாணவர்களின் கற்றல் தரமும் குறைகிறது இந்த வரம்புகள் அனைத்தையும் சமாளிக்க ஒரு உருப்படி வங்கியை நிர்வகிப்பது வசதியாக இருக்கும் அனைத்து பொருட்களும் அவை மதிப்பாய்வு செய்யப்பட்ட ஒரு செயல்முறையின் வழியாக சென்றுவிட்டன மேலும் தரமான பொருட்கள் மட்டுமே உருப்படி வங்கியில் நுழைந்துள்ளன உருப்படி வங்கியை உருவாக்குவதற்கு கணிசமான முயற்சி தேவை என்பது உண்மைதான் குறிப்பாக முதன்முறையாக ஒருவர் உருப்படி வங்கியை உருவாக்கும்போது கணிசமான முயற்சி உள்ளது முதன்முறையாக ஒரு உருப்படி வங்கியை உருவாக்குவதற்கு ஆசிரியர்கள் தரமான நேரத்தை தனித்தனியாக செலவிட வேண்டும் அதன்பிறகு இது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் போகலாம் ஏனென்றால் உருப்படி வங்கியை மட்டுமே நாங்கள் திருத்த வேண்டும் சில பொருட்களைச் சேர்க்கலாம் சில பொருட்களை நீக்கலாம் முதல் முறையாக நல்ல உருப்படி வங்கியை உருவாக்க இது கணிசமான முயற்சி எடுக்கும் இருப்பினும் உருப்படி வங்கி வைத்திருப்பதில் பல நன்மைகள் உள்ளன ஒரு செமஸ்டர் இறுதி தேர்வுத் தாளை வடிவமைப்பதில் நல்ல தரமான வினாடி வினாக்கள் வகுப்பு சோதனைகள் பணிகள் மற்றும் பல்கலைக்கழக மட்டத்தில் கூட வடிவமைக்கும்போது ஆசிரியர்களால் கணிசமான நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் நல்ல மற்றும் சீரான தரத்தின் மதிப்பீட்டு கருவிகளை அமைக்கும் போது பல்கலைக்கழக மட்டத்தில் காகித அமைப்பாளர்கள் பெரிதும் பயனடைவார்கள் எங்களிடம் ஒரு உருப்படி வங்கி இருந்தால் அது சரியான தரவுத்தளமாக உருவாக்கப்பட்டால் மதிப்பீட்டை உருவாக்கி நிர்வகிப்பதில் தொடர்புடைய சில அல்லது அனைத்து செயல்முறைகளும் மற்றும் மதிப்பீட்டை கணினிமயமாக்கலாம் இந்த மீண்டும் கணிசமான நேரத்தை சேமிக்க வேண்டும் உண்மையில் இன்று நீங்கள் பல தன்னாட்சி நிறுவனங்கள் தன்னாட்சி அல்லாத நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பார்த்தால் உண்மையில் அவர்களின் நேரத்தின் கணிசமான பகுதி தேர்வு செயல்முறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது வினாத்தாள்களை அமைத்தல் அவற்றை மதிப்பீடு செய்தல் முடிவை அறிவித்தல் இந்த விஷயங்கள் அனைத்தும் கணிசமான நேரத்தை எடுக்கும் மற்றும் பல முயற்சிகள் இந்த நடவடிக்கைகளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்படுகின்றன தரவுத்தளமாக மின்னணு முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான உருப்படி வங்கி எங்களிடம் இருந்தால் இந்த செயல்முறைகளில் பலவற்றை கணினிமயமாக்கலாம் உருப்படி வங்கிகளின் வகைகள் யாவை இந்தியாவில் அடிப்படையில் இரண்டு வகையான கல்லூரிகள் உள்ளன என்பதை நாங்கள் அறிவோம் அடுக்கு 1 மற்றும் அடுக்கு 2 நிறுவனங்கள் அடுக்கு 1 நிறுவனங்கள் தன்னாட்சி கொண்டவை அவற்றின் சொந்த மதிப்பீட்டு வழிமுறைகள் மற்றும் செயல்முறைகள் உள்ளன அதேசமயம் அடுக்கு 2 நிறுவனங்களில் பொதுவாக சீஐஇ அவற்றின் எல்லையில் உள்ளது ஆனால் எஸ்இஇ என்பது பல்கலைக்கழகத்தால் எனவே உருப்படி வங்கிகள் முதன்மையாக வினாடி வினாக்கள் பணிகள் மற்றும் வகுப்பு சோதனைகளுக்கு இருக்கும் பொருள் வங்கிகள் ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியர்கள் குழுவால் உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன சில சந்தர்ப்பங்களில் பாடநெறி அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது 6 அல்லது 7 அல்லது 10 பிரிவுகளாக இருக்கலாம் 6 7 8 ஆசிரியர்கள் ஒரே பாடத்தை கற்பிக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் பாடநெறி ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறார் உருப்படி வங்கியை ஆசிரியர்கள் குழுவால் நிர்வகிக்க முடியும் எஸ்இஇ க்கான பொருள் வங்கிகள் ஒரு அடுக்கு 2 நிறுவனத்திற்காக பல்கலைக்கழக மட்டத்தில் உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன ஒரு அடுக்கு 1 நிறுவனத்தைப் பொறுத்தவரை அனைத்து சுருக்கமான மற்றும் உருவாக்கும் மதிப்பீட்டு கருவிகளுக்கான உருப்படி வங்கிகள் ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியர்கள் குழுவால் நிறுவன மட்டத்திலேயே உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன ஒரு அடுக்கு 1 நிறுவனத்தில் சி ஐஇ மட்டுமல்ல எஸ்இஇ நிறுவன மட்டத்திலும் நிர்வகிக்கப்படுகிறது வினாடி வினாக்கள் பணிகள் வகுப்பு சோதனைகள் மற்றும் செமஸ்டர் முடிவு தேர்வுகள் போன்ற சாத்தியமான மதிப்பீட்டு கருவிகளில் சிலவற்றை உருப்படி வங்கிகளில் பார்ப்போம் இது பிரதிநிதி மட்டுமே எல்லா நிறுவனங்களுக்கும் நல்லது என்று இந்த விஷயங்களைச் செய்வதற்கான ஒரு வழிமுறை வழி எதுவும் இல்லை மதிப்பீட்டு செயல்முறை நிறுவனம் முதல் நிறுவனம் மற்றும் நிச்சயமாக பாடநெறி மற்றும் பயிற்றுவிப்பாளரிடமிருந்து பயிற்றுவிப்பாளர் வரை கணிசமாக வேறுபடுகிறது என்பதை நாங்கள் அறிவோம் நிச்சயமாக ஒரு சட்டை பொருந்துகிறது எல்லாம் பொருந்தாது இது சட்டமியற்றப்பட வேண்டிய ஒன்று என்று நாங்கள் கூற முயற்சிக்கவில்லை இது ஒரு தரமான உருப்படி வங்கியை உருவாக்குவதற்கான சாத்தியமான வழிகள் மற்றும் பல்வேறு வகையான மதிப்பீட்டு கருவிகளுக்கு ஒரு உருப்படி வங்கியை உருவாக்கும் செயல்முறையைப் பற்றி நிறுவனம் எவ்வாறு செல்ல முடியும் என்பதற்கான அறிகுறியாகும் வினாடி வினாக்களுக்கான பொருள் வங்கிகள் வினாடி வினாக்கள் உருவாக்கும் மற்றும் சுருக்கமான மதிப்பீட்டிற்குப் பயன்படுத்தப்படுகின்றன வினாடி வினாக்களில் அடித்த மதிப்பெண்கள் மாணவர்களின் தரங்களை நோக்கி செல்லலாம் சில நேரங்களில் மாணவர்களின் கற்றல் தரத்தை மதிப்பிடுவதற்காக நாங்கள் உருவாக்கும் கண்டறியும் நோக்கங்களுக்காக மட்டுமே வினாடி வினாக்களை நடத்தலாம் வினாடி வினாக்கள் பொதுவாக சிறிய எண்ணிக்கையிலான உருப்படிகளைக் கொண்டிருக்கும் பொதுவாக 5 முதல் 10 ஒரு குறி கேள்விகள் இரண்டு மதிப்பெண்களின் கேள்விகளும் இருக்க முடியும் ஆனால் அது ஒப்பீட்டளவில் குறைவாக பிரபலமானது பொதுவாக 5 முதல் 10 ஒரு குறி கேள்விகள் வழக்கமாக ஒரு வினாடி வினாவில் உள்ள கேள்விகள் அறிவாற்றல் மட்டத்தை நினைவில் வைத்துக் கொள்ள அல்லது புரிந்துகொள்ளும் விண்ணப்ப மட்டத்தில் வினாடி வினா கேள்விகள் இருக்க முடியாது என்பதை இது மறுப்பதற்கில்லை விண்ணப்பிக்கும் மட்டத்தில் ஒரு கேள்வியை எழுதுவது சாத்தியம் ஆனால் அது மிகவும் பிரபலமானது நிலை நினைவில் அல்லது புரிந்துகொள்ளும் வினாடி வினா கேள்விகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன வினாடி வினா உருப்படிகள் பல தேர்வு கேள்விகள் அல்லது பல தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு சொந்தமானவை வெற்றிடங்களை நிரப்பலாம் அல்லது பதில்களை வரிசைப்படுத்தலாம் அல்லது பின்வருவனவற்றை பொருத்தலாம் சில நேரங்களில் மிகக் குறுகிய பதில்களும் ஒரு ஒற்றை வரி வகையான பதில்களும் கூட சாத்தியமாகும் முதன்மையாக இவை வினாடி வினாக்களில் ஒருவர் எதிர்கொள்ளக்கூடிய கேள்விகளின் வகையாக இருக்கும் அனைத்து வினாடி வினா பொருட்களை கற்றல் மேலாண்மை அமைப்புகள் வழங்கப்படும் தானாக உடனடியாக மதிப்பிட முடியும் என்று பிரிவுகள் சேர்ந்தவை என்றால் வினாவிடை மிகவும் வசதியாக நிர்வகிக்கப்பட்டு மற்றும் மதிப்பிட முடியும் முதன்மையாக நாம் பல தேர்வு கேள்விகளைத் தேர்வுசெய்தால் கொடுக்கப்பட்ட சொற்களிலிருந்து வெற்றிடங்களை நிரப்பவும் பதில்களை வரிசைப்படுத்தவும் அல்லது பின்வருவனவற்றை பொருத்தவும் கற்றல் மேலாண்மை அமைப்பு தானாகவே பதில்களை மதிப்பீடு செய்யலாம் இந்த வழக்கில் பயிற்றுவிப்பாளர் வினாடி வினா நிர்வகிக்கப்பட்ட பின்னர் வகுப்பறையில் எந்த தாமதமும் இல்லாமல் விவாதிக்க முடியும் இது ஒரு மதிப்பீட்டு மதிப்பீட்டின் நோக்கத்திற்கும் உதவும் வினாடி வினாவை நிர்வகிக்கலாம் முடிவுகளை அட்டவணைப்படுத்தலாம் மற்றும் அவை வகுப்பறையில் மிகக் குறுகிய காலத்தில் விவாதிக்கப்படலாம் எனவே வினாடி வினாக்களுக்கு ஒரு உருப்படி வங்கி இருப்பதில் திட்டவட்டமான நன்மை இருக்கிறது வினாடி வினாக்களுக்கு உருப்படி வங்கியில் ஆரம்பத்தில் எத்தனை பொருட்களை உருவாக்குகிறோம் கடினமான மற்றும் வேகமான விதி இல்லை இது பயிற்றுவிப்பாளரின் அல்லது உருப்படி வங்கிக்கு பொறுப்பான பயிற்றுவிப்பாளர்களின் குழுவின் அகநிலை தீர்ப்பாகும் நாங்கள் திணைக்களம் அல்லது நிறுவனத்தின் கொள்கையையும் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு பிரதிநிதித்துவ பாணியில் குறைந்தபட்சம் ஆரம்ப உருப்படி வங்கியில் மதிப்பீட்டு கருவிக்கு உண்மையில் தேவைப்படும் பொருட்களின் எண்ணிக்கையை விட ஐந்து மடங்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதினால் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் இது போன்ற ஐந்தாவது எண்ணைப் பற்றி எந்த மந்திரமும் இல்லை அது நான்கு முறை இருக்கலாம் அது ஆறு மடங்கு இருக்கலாம் அதே பாடத்திட்டத்தை கற்பிக்கும் ஆசிரிய குழு இருந்தால் நாம் ஒரு உருப்படி வங்கியை உருவாக்க முடியும் அதில் பொருட்களின் எண்ணிக்கை தேவையான எண்ணிக்கையை விட பத்து மடங்கு அதிகம் அனைத்து வகையான மாறுபாடுகளும் சாத்தியமாகும் கலந்துரையாடலை குறிப்பிட்டதாக மாற்ற ஒரு ஆரம்ப உருப்படி வங்கியை உருவாக்குவோம் என்று வைத்துக் கொள்வோம் அதில் பொருட்களின் எண்ணிக்கை தேவையான பொருட்களின் எண்ணிக்கையை விட ஐந்து மடங்கு அதிகம் ஒரு செமஸ்டரில் நாங்கள் ஐந்து வினாடி வினாக்களைக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வினாடி வினாவிலும் ஐந்து கேள்விகள் உள்ளன என்று நாம் கருதினால் அதாவது எங்களுக்கு 25 கேள்விகள் அல்லது வினாடி வினாக்களுக்கு 25 உருப்படிகள் தேவை 125 உருப்படிகளாக இருக்கும் ஐந்து மடங்கு எனவே ஆரம்ப கட்டத்தில் வினாடி வினாக்களுக்கு உருப்படி வங்கியில் சுமார் 125 பொருட்களை வைத்திருக்க வேண்டும் பின்னர் உருப்படி வங்கிகள் அளவு வளரக்கூடும் ஆனால் தேவையான எண்ணிக்கையை விட குறைந்தது ஐந்து மடங்கு நாங்கள் ஒரு உருப்படி வங்கியை உருவாக்கினால் உண்மையான மதிப்பீட்டு கருவியை அமைப்பதில் எங்களுக்கு நியாயமான தேர்வு இருக்கும் கேள்வி வினாடி வினா உருப்படி வங்கியில் உள்ள உருப்படிகள் வகுப்பு அமர்வின் எண்ணிக்கையில் தோராயமாக அனைத்து சி ஓ களுக்கும் விநியோகிக்கப்பட வேண்டும் இங்கே மீண்டும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் சி ஐஈ இன் போது நடத்தப்படும் வினாடி வினாக்கள் அனைத்து சி ஓ களையும் உள்ளடக்காது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் ஒரு பயிற்றுவிப்பாளர் சி ஓ களின் துணைக்குழுவை மட்டுமே உள்ளடக்கும் வகையில் வினாடி வினாக்களை வடிவமைக்கலாம் ஆனால் மற்றொரு சந்தர்ப்பத்தில் பயிற்றுவிப்பாளர் சி ஓகளின் வேறுபட்ட துணைக்குழுவை மறைக்க விரும்பலாம் எனவே உருப்படி வங்கியில் நாம் அனைத்து சி க்களையும் உள்ளடக்கிய உருப்படிகளை வைத்திருக்க வேண்டும் இதனால் அந்த உருப்படி வங்கியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் திட்டமிடப்பட்டுள்ள சி ஓக்கள் தொடர்பான பொருட்களை எடுக்க முடியும் எனவே வினாடி வினா உருப்படி வங்கியில் உள்ள பொருட்கள் அனைத்து சிஓக்களுக்கும் விநியோகிக்கப்பட வேண்டும் மேலும் இந்த சிஓக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வகுப்பறை அமர்வுகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து எண்கள் இருக்கலாம் அல்லது அது முடிந்தால் இன்னும் பெரிய எண்ணிக்கையாக இருக்கலாம் எஸ்ஸின் கருவிகளைப் பயன்படுத்தி உருப்படிகள் வடிவமைக்கப்பட்டிருந்தால் அதே எல் எஸ் உதவியுடன் வினாடி வினாக்களை உடனடியாக நடத்தி மதிப்பீடு செய்யலாம் உண்மையில் வினாடி வினாவை உருப்படி வங்கியிலிருந்து எல் நாம் சில அளவுகோல்களைக் கொடுக்கலாம் மற்றும் தோராயமாக முறைப்படி எல் எஸ் தானாகவே ஒரு வினாடி வினா கருவியை உருவாக்க முடியும் அது நேரத்தைக் குறைக்கும் தானாக உருவாக்கப்பட்ட வினாடி வினாவை பயிற்றுவிப்பாளரால் மேலும் மதிப்பாய்வு செய்யலாம் மற்றும் தேவைப்பட்டால் மாற்றங்களைச் செய்யலாம் முழு செயல்முறையும் மிகவும் இயந்திரமயமானது என்று கூறும் எதுவும் இல்லை பயிற்றுவிப்பாளரின் சுதந்திரம் ஒருபோதும் சமரசம் செய்யப்படாது மேலும் தானாக உருவாக்கப்படும் கருவியைத் திருத்துவதற்கான அனைத்து சுதந்திரமும் பயிற்றுவிப்பாளருக்கு உண்டு வினாடி வினாக்களுக்கான உருப்படி வங்கிகள் தனிப்பட்ட ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியர்கள் குழுவால் உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன எனவே அடிப்படையில் இது சி ஐஈ க்கானது எனவே வினாடி வினாக்களுக்கான உருப்படி வங்கிகள் தனிப்பட்ட ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன பணிகளுக்கான பொருள் வங்கிகள் பணிகள் பொதுவாக வகுப்பறைக்கு வெளியே மாணவர்கள் தங்கள் சொந்தமாக வேலை செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் எதிர்பார்க்கிறார் அடிப்படையில் வீட்டு வகையான பணிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒதுக்கீட்டு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பொதுவாக மாணவர்களிடமிருந்து அடிப்படை கருத்துகள் மற்றும் நடைமுறைகளைப் புரிந்துகொள்வதற்கு கணிசமான நேரம் தேவைப்படுகிறது ஏனெனில் பெரும்பாலான நேரங்களில் பணிகளில் எழுப்பப்படும் கேள்விகள் அதிக அறிவாற்றல் மட்டங்களில் உள்ளன பணிகள் ஆதிக்கம் செலுத்தும் மூன்று உருப்படிகள் சில நேரங்களில் இரண்டு அல்லது ஒன்று மட்டுமே இருக்கும் சில நேரங்களில் அது அறிவாற்றல் மட்டத்தைச் சேர்ந்த நான்கு கூட இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் தவறான வரையறுக்கப்பட்ட சிக்கல்கள் மற்றும் உயர் மட்டங்களைச் சேர்ந்த உருப்படிகளை பகுப்பாய்வு செய்தல் மதிப்பீடு செய்தல் மற்றும் வகைகளை உருவாக்குதல் ஆகியவை பணிகளாக வழங்கப்படலாம் ஏனெனில் நாம் முன்பே பார்த்தபடி இந்த அறிவாற்றல் மட்டங்களில் பகுப்பாய்வு மதிப்பீடு மற்றும் உருவாக்குதல் போன்றவற்றை வைத்திருப்பது வகுப்பு சோதனைகள் போன்ற வரையறுக்கப்பட்ட நேர மதிப்பீடுகளில் மிகவும் கடினம் இந்த மட்டத்தில் பொருட்களை வைத்திருப்பது மிகவும் கடினம் எனவே அவற்றை பணிகளில் சேர்க்கலாம் சூழலைப் பொறுத்து சில பணிகளில் குறைந்த மட்டங்களுக்குச் சொந்தமான உருப்படிகள் இருக்கலாம் இது அறிவாற்றல் நிலைகளைப் புரிந்துகொள்வது அல்லது நினைவில் கொள்வது போன்றது இருப்பினும் இது ஓரளவு குறைவாகவே காணப்படுகிறது குறிப்பிட்ட சிஓ ஐப் பற்றி நன்கு புரிந்துகொள்வதற்காக மாணவர்கள் இந்த உருப்படிகளைச் செல்ல வேண்டும் என்று பயிற்றுவிப்பாளர் உணர்ந்தால் கொள்கையளவில் குறைந்த அளவுகளை உள்ளடக்கிய ஒரு வேலையைப் பெற முடியும் பணிகளுக்கான உருப்படி வங்கி மீண்டும் குறிக்கும் வழியில் உள்ளது சராசரியாக இருந்தால் ஒரு வேலையில் மூன்று உருப்படிகள் உள்ளன மற்றும் ஒரு செமஸ்டரில் மூன்று பணிகள் வழங்கப்பட்டால் அதாவது எங்களுக்கு 45 உருப்படிகள் தேவை 9 உருப்படிகள் x 5 முறை 45 உருப்படிகள் அல்லது 45 க்கு மேல் இந்த 45 பற்றி மாயமானது எதுவுமில்லை எங்களிடம் ஒரு பெரிய உருப்படி வங்கியும் இருக்க முடியும் சம்பந்தப்பட்ட அறிவாற்றல் மட்டங்களில் பாடத்தின் அனைத்து சி க்களையும் நிவர்த்தி செய்ய உருப்படிகளை வடிவமைக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பணி அனைத்து சி ஓ களையும் உள்ளடக்காது உண்மையில் நிச்சயமாக வழங்குவதற்கான ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் எடுக்கப்பட்ட அனைத்து பணிகளும் அனைத்து சி ஓ களையும் உள்ளடக்காது ஆனால் அனைத்து சி ஓ களையும் உள்ளடக்கும் வகையில் உருப்படி வங்கி வடிவமைக்கப்பட வேண்டும் இதனால் பயிற்றுவிப்பாளருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சி ஓ களையும் அவற்றின் அறிவாற்றல் நிலைகளையும் பயன்படுத்தி ஒரு வேலையை உருவாக்க சுதந்திரம் கிடைக்கும் எப்படி நாம் வர்க்கம் சோதனைகள் உருப்படியை வங்கிகள் உருவாக்குவது அனைத்து சோதனைகளும் அடுக்கு 1 மற்றும் அடுக்கு 2 நிறுவனங்களில் பாடத்தின் ஆசிரியரால் வடிவமைக்கப்பட்டு நடத்தப்பட்டு மதிப்பீடு செய்யப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட பாடநெறி பல பிரிவுகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான ஆசிரியர்களால் வழங்கப்படுகிறதென்றால் வழக்கமாக ஒரு பாடநெறி ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார் அவர் அனைத்து பிரிவுகளிலும் சோதனைகள் ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதிசெய்கிறார் எனவே சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுடன் பாடநெறி ஒருங்கிணைப்பாளரும் சோதனைகளுக்கு பொறுப்பேற்பார் என்று நாங்கள் கூறலாம் பொதுவாக உள் சோதனைகளின் காலம் 60 நிமிடங்கள் ஆகும் இருப்பினும் 90 நிமிடங்கள் சோதனை செய்ய முடியும் சோதனைகள் பொதுவாக 15 மதிப்பெண்கள் அல்லது 20 மதிப்பெண்கள் அல்லது 30 மதிப்பெண்களுக்கு வடிவமைக்கப்படுகின்றன எப்போதாவது 50 மதிப்பெண்களுக்கு கூட ஆனால் பின்னர் அவை CIE சாதனைகளை கணக்கிடுவதில் சோதனைகளுக்கு வழங்கப்பட்ட உண்மையான வெயிட்டேஜைப் பொறுத்து சரியான முறையில் அளவிடப்படுகின்றன சோதனைக்கு வழங்கப்பட்ட சதவீத எடையின் படி சாதனைகள் குறிக்கப்பட்டுள்ளன இது மிகவும் வசதியானது ஏனெனில் 15 20 அல்லது 30 மதிப்பெண்களுடன் மதிப்பீட்டு கருவியை வடிவமைப்பது மிகவும் வசதியாக இருக்கும் பொதுவாக வடிவமைப்பு இந்த மட்டத்தில் நடந்தால் பின்னர் சாதனைகள் பொருத்தமாக அளவிடப்படும் ஒரு சோதனையால் உரையாற்றப்பட்ட சி ஓ கள் சோதனையின் அட்டவணை நேரத்தைப் பொறுத்தது சோதனைகளில் சி ஓ களை பயிற்றுவிப்பாளர் எவ்வாறு மறைக்க விரும்புகிறார் என்பது மதிப்பீட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் உண்மையில் சோதனைகள் நடத்தப்படும் விதத்தில் கணிசமான அளவு மாறுபாடு உள்ளது சோதனை மதிப்பீட்டு முறைக்கு எடுத்துக்காட்டு இரண்டு சோதனைகள் உள்ளன சோதனை 1 மற்றும் சோதனை 2 மற்றும் சோதனை 1 மூன்று சி ஓ களை உள்ளடக்கியது சி ஓ1 சி ஓ2 சி ஓ3 மற்றும் சோதனை 2 இரண்டு சி ஓ களை உள்ளடக்கியது சி ஓ4 மற்றும் சி ஓ5 சி ஓ6 சோதனைகளில் இல்லை என்பதை நினைவில் கொள்க இரண்டு சோதனைகள் மூன்று சிஓக்களை உள்ளடக்கிய சோதனை 1 இரண்டு சிஓக்களை உள்ளடக்கிய சோதனை 2 சி ஓ இன் அறிவாற்றல் நிலைகளும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் சோதனை 1 இல் சி ஓ1 உடன் தொடர்புடைய 5 மதிப்பெண்கள் மதிப்புள்ள கேள்விகள் உள்ளன சி ஓ2 5 மதிப்பெண்களுடன் தொடர்புடையது சி ஓ3 5 மதிப்பெண்களுடன் தொடர்புடையது அதாவது இந்த விஷயத்தில் சோதனை 15 மதிப்பெண்களுக்கு பின்னர் சி ஓ4 உடன் தொடர்புடையது சோதனை 2 இல் 7 மதிப்பெண்களும் சி ஓ5 உடன் தொடர்புடைய 8 மதிப்பெண்களும் உள்ளன இவை அனைத்தும் பயிற்றுவிப்பாளரால் தீர்மானிக்கப்படும் மதிப்பீட்டு முறையின் ஒரு பகுதியாகும் மதிப்பெண்கள் தங்களை பிரித்துள்ளன சோதனை 1 இல் சி ஓ1 5 மதிப்பெண்களுக்கு நினைவில் வைக்கும் மட்டத்தில் 2 மதிப்பெண்கள் புரிந்துகொள்ளும் மட்டத்தில் 3 மதிப்பெண்கள் இருந்தன சி ஓ2 க்கு அனைத்து 5 மதிப்பெண்களும் புரிந்துகொள்ளும் மட்டத்திலும் சி ஓ3 க்கு 5 மதிப்பெண்களும் பொருந்தக்கூடிய மட்டத்தில் உள்ளன சி ஓ4 புரிந்துகொள்ளும் மட்டத்தில் 2 மதிப்பெண்கள் விண்ணப்பிக்கும் மட்டத்தில் 5 மதிப்பெண்கள் சி ஓ5 புரிந்துகொள்ளும் மட்டத்தில் 2 மதிப்பெண்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் மட்டத்தில் 6 மதிப்பெண்கள் முறை பயிற்றுவிப்பாளரால் தீர்மானிக்கப்படுகிறது இந்த மதிப்பெண்களின் விநியோகத்தை நாம் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு சி ஓ மற்றும் அறிவாற்றல் மட்டத்துடன் தொடர்புடைய இந்த மதிப்பெண்கள் ஆசிரியர் தீர்மானித்தபடி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களுக்கு மேல் விநியோகிக்கப்படலாம் எடுத்துக்காட்டாக சி ஓ 1 க்கான நினைவில் இருந்து 2 மதிப்பெண்கள் தேவை இந்த 2 மதிப்பெண்களை எவ்வாறு பெறுவது எங்களிடம் இரண்டு கேள்விகள் இரண்டு உருப்படிகள் இருக்கும் என்று நாங்கள் தீர்மானிக்கலாம் ஒவ்வொன்றும் 1 குறி எனவே அட்டவணையில் நீங்கள் சி ஓ1 உடன் ஒத்திருப்பதைக் கண்டால் மற்றும் அளவை நினைவில் வைத்திருந்தால் 2 மதிப்பெண்கள் உண்மையில் 1 மதிப்பெண் ஒவ்வொன்றிலும் இரண்டு கேள்விகளைக் கொண்டுள்ளன இது முற்றிலும் பயிற்றுவிப்பாளரின் சுதந்திரம் மற்றும் சலுகை ஆனால் இந்த முன்னணியில் பயிற்றுவிப்பாளர் முடிவு செய்ய வேண்டும் இதேபோல் சி ஓ1 நிலை 3 மதிப்பெண்களைப் புரிந்து கொள்ளுங்கள் அவை இரண்டு கேள்விகளைக் கொண்டவை ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் மற்றொரு கேள்விகளுக்கு 1 மதிப்பெண்கள் உள்ளன உருப்படி வங்கியிலிருந்து சரியான பொருட்களை எடுக்க இது தேவைப்படுகிறது புரிந்துகொள்ளும் மட்டத்தில் சி ஓ1 க்கான கேள்வியை நாங்கள் எழுதுகிறோம் என்றால் 2 மதிப்பெண்கள் மதிப்புள்ள ஒரு பொருளையும் 1 மதிப்பெண் மதிப்புள்ள மற்றொரு பொருளையும் எடுக்க வேண்டும் இது நாம் எடுக்க வேண்டிய முடிவு சி ஓ சி எல் மற்றும் மதிப்பெண்களின்படி உருப்படி விநியோகம் செய்யப்பட வேண்டும் இது ஒரு கருவிக்கு ஒரு எல் எஸ் க்கு மின்னணு முறையில் வழங்க முடிந்தால் மதிப்பீட்டு கருவி தானாகவும் உருவாக்கப்படலாம் சி ஓ2 க்கு எடுத்துக்காட்டாக புரிந்துகொள்ளும் மட்டத்தில் 5 மதிப்பெண்கள் இருக்க வேண்டும் மேலும் இந்த 5 மதிப்பெண்கள் இரண்டு பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன 3 க்கு ஒரு உருப்படி 2 மதிப்பெண்களுக்கு மற்றொரு உருப்படி இதேபோல் நீங்கள் மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக விண்ணப்பிக்கும் மட்டத்தில் சி ஓ5 க்கு இரண்டு உருப்படிகளால் ஆன 6 மதிப்பெண்கள் இருக்க வேண்டும் ஒரு உருப்படி 3 மதிப்பெண்கள் மற்றும் மற்றொரு உருப்படி 3 மதிப்பெண்கள் அதாவது சி ஓ5 க்கு தலா 3 மதிப்பெண்கள் கொண்ட இரண்டு உருப்படிகள் தேவை நீங்கள் 5 மடங்கு உருப்படி வங்கியை உருவாக்க விரும்பினால் எங்களுக்கு தலா 3 மதிப்பெண்களில் 10 உருப்படிகள் தேவை மதிப்பெண்களை நாம் பிரிக்க வேண்டிய காரணம் அதுதான் மதிப்பீட்டு உருப்படிகள் இதேபோல் நீங்கள் பார்த்தால் சி ஓ4 க்கு எங்களுக்கு 3 மதிப்பெண்கள் தேவை மேலும் ஐந்து மடங்கு ஒரு உருப்படி வங்கியை உருவாக்க நீங்கள் விரும்பினால் விண்ணப்பிக்கும் மட்டத்தில் சி ஓ4 உடன் தொடர்புடைய 3 மதிப்பெண்களில் 5 உருப்படிகளை உருவாக்க வேண்டும் இதேபோல் உருப்படி வங்கியின் தேவைகளை நாங்கள் சரிசெய்ய முடியும் அது அந்த சோதனைக்கான உருப்படி வங்கியின் கட்டமைப்பாக இருக்கும் நினைவில் கொள்ளும் மட்டத்தில் சி ஓ1 க்கு 10 1 மதிப்பெண் கேள்விகள் தேவை இதேபோல் மற்ற அனைத்து சிஓக்களுக்கும் எந்த வகையான உருப்படி வங்கியை உருவாக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக சி ஓ5 ஐப் பொறுத்தவரை எங்களுக்கு 3 மதிப்பெண்கள் ஒவ்வொன்றும் இரண்டு உருப்படிகள் தேவை என்பதைக் கண்டோம் எனவே ஐந்து மடங்கு 10 சி ஓ5 உடன் தொடர்புடைய 3 மதிப்பெண்கள் ஒவ்வொன்றும் பொருந்தக்கூடிய அளவில் 10 உருப்படிகளைக் கொண்ட ஒரு உருப்படி வங்கியை நாம் உருவாக்க வேண்டும் இது சோதனைகளுக்கான உருப்படி வங்கியின் கட்டமைப்பைப் பற்றிய தோராயமான யோசனையை நமக்கு வழங்குகிறது எந்தவொரு கடுமையான விதியையும் பின்பற்ற வேண்டும் 10 க்கு பதிலாக நாம் 15 ஐ உருவாக்கலாம் அது 20 ஆக இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் இது உருப்படி வங்கியை திறம்பட பயன்படுத்த உருப்படி வங்கியில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையாக இருக்க வேண்டும் நாம் கணிசமான முயற்சியைச் செலவழிக்கிறோம் என்று தோன்றினாலும் இவை ஒரு முறை மட்டுமே செய்யப்படுகின்றன மேலும் பயன்பாடுகள் பல இருக்கலாம் ஆசிரியர் ஒவ்வொரு கட்டத்திலும் தேர்வுகளை செய்கிறார் தேர்வுகள் பாடநெறி உள்ளடக்கம் பொருள் அல்லது அறிவுறுத்தல் மாணவர்களின் அறிவாற்றல் திறன்கள் சூழல் மற்றும் பல சூழல் காரணிகளை அடிப்படையாகக் கொண்டவை உருப்படி வங்கியின் கட்டமைப்பு குறித்து எந்தவிதமான கடினத்தன்மையும் இல்லை ஆசிரியருக்கு முழுமையான சுதந்திரம் உள்ளது இது செய்யப்பட வேண்டிய வழியை மட்டுமே குறிக்கிறது நிச்சயமாக ஒரு கட்டமைப்பு அனைத்து படிப்புகளுக்கும் பொருந்தாது எல்லா நிறுவனங்களுக்கும் பொருந்தாது உருப்படி வங்கிகளை உருவாக்குவதில் பயிற்றுவிப்பாளருக்கு கணிசமான அளவு சுதந்திரம் மற்றும் பொறுப்பு உள்ளது இவை அனைத்தும் ஒரு உருப்படி வங்கியின் குறிக்கும் அம்சங்கள் எஸ் இஇ க்கான பொருள் வங்கி எஸ் இஇ மிகவும் கட்டமைக்கப்பட்டவை ஏனெனில் இது பொதுவாக நிறுவனங்கள் முழுவதும் உள்ளது எஸ் இஇ இன் இரண்டு பிரபலமான கட்டமைப்புகள் முன்னர் விவாதிக்கப்பட்டன ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரே எண்ணிக்கையிலான மதிப்பெண்கள் உள்ளன ஒரு வழக்கில் அவர்கள் தலா 20 மற்றொரு வழக்கில் 16 பேர் காகித அமைப்பு என்பது அடுக்கு 2 நிறுவனங்களுக்கான பல்கலைக்கழக மட்டத்தில் நிகழ்கிறது மற்றும் காகித அமைப்பாளர் உருப்படி வங்கியைப் பயன்படுத்த வேண்டும் மேலும் மூன்று அல்லது நான்கு பொருட்களுக்கு மேல் 20 மதிப்பெண்களை விநியோகிக்க அவளுக்கு விருப்பம் உள்ளது முதல் கேள்விக்கு a b c d மற்றும் இந்த நான்கு துணைப்பிரிவுகளில் மதிப்பெண்கள் விநியோகம் ஆகிய நான்கு துணைப்பிரிவுகள் இருக்கலாம் என்ற பொருளில் துணைப்பிரிவு இருக்க முடியும் ஆசிரியருக்கு சுதந்திரம் உண்டு சில நிறுவனங்கள் இவை குறித்து சில வழிகாட்டுதல்களைக் கொண்டுள்ளன அடுக்கு 1 நிறுவன ஆசிரியர் இதை செய்ய வேண்டும் இங்கே மாதிரி கட்டமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளதை விட ஐந்து மடங்கு பொருட்களைக் கொண்டு உருப்படி வங்கிகளை மீண்டும் வடிவமைக்க முடியும் இங்கே முதல் கேள்விக்கு உண்மையில் இரண்டு சி ஓ கள் உள்ளன சி ஓ1 மற்றும் சி ஓ2 இவை இரண்டும் முதல் கேள்வியில் சி ஓ3 இரண்டாவது கேள்வியில் மூன்றாவது கேள்வியில் சி ஓ4 நான்காவது கேள்வியில் CO5 ஐந்தாவது கேள்வியில் சி ஓ6 ஆகியவை அடங்கும் முற்றிலும் ஐந்து கேள்விகள் உள்ளன முதல் கேள்வி இரண்டு சி ஓ களை உள்ளடக்கியது மீதமுள்ள கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒரு சி ஓ ஐ உள்ளடக்கும் மற்றும் தேர்வு உள் சி ஓ1 உடன் தொடர்புடையது புரிந்துகொள்ளும் மட்டத்தில் 6 மதிப்பெண்களையும் புரிந்துகொள்ளும் மட்டத்தில் மற்றொரு கேள்விக்கு 4 மதிப்பெண்களையும் கொடுக்க விரும்புகிறோம் சி ஓ1 புரிந்துகொள்ளும் மட்டத்தில் உள்ளது இது இரண்டு உருப்படிகளைப் பயன்படுத்தி மதிப்பிடப்படுகிறது இரண்டும் புரிந்துகொள்ளும் மட்டத்தில் 6 க்கு ஒன்று மற்றொன்று 4 மதிப்பெண்களில் இதேபோல் அதற்கான மாற்று புரிந்துகொள்ளும் மட்டத்தில் 6 மதிப்பெண்களும் புரிந்துகொள்ளும் மட்டத்தில் மீண்டும் 4 மதிப்பெண்களும் உள்ளன எங்களுக்கு இரண்டு உருப்படிகள் தேவை 6 இன் ஒரு உருப்படி 4 மதிப்பெண்களின் மற்றொரு உருப்படி இதேபோல் இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி நீங்கள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக சி ஓ6 பொருந்தக்கூடிய மட்டத்தில் உள்ளது நாங்கள் முற்றிலும் 20 மதிப்பெண்களைப் பெற்றிருக்கிறோம் 4 நிலை ஒரு கேள்வி புரிந்து கொண்டேன் விண்ணப்பிக்கும் மட்டத்தில் 8 மதிப்பெண்களில் தலா இரண்டு எஸ் இஇ கருவி அமைப்பு எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது இது உருப்படி வங்கியில் எத்தனை பொருட்களை வைத்திருக்க வேண்டும் என்பதைக் குறிக்கும் அதன் அடிப்படையில் நாம் ஒரு உருப்படி வங்கியை உருவாக்க முடியும் உருப்படி வங்கிகளை நிர்வகித்தல் மிக முக்கியமாக எல்லா பொருட்களும் மொழிக்கு மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் மொழி எப்போதும் கெட்டது அல்லது ஒரே மாதிரியாக நல்லது என்று அல்ல மொழி சரியானது என்பதை உறுதிப்படுத்துவது அவசியம் ஒரு சராசரி மாணவருக்குத் தேவையான உருப்படிகள் தொழில்நுட்ப சரியானது மற்றும் நேரம் ஆகியவற்றில் தெளிவற்ற தன்மைகள் எதுவும் இல்லை மறுஆய்வு செயல்முறை இருப்பது அவசியம் எல்லா பொருட்களும் தொடர்புடைய சிஓக்கள் அறிவாற்றல் நிலைகள் மதிப்பெண்களுடன் குறிக்கப்பட வேண்டும் மேலும் அவற்றை கடினமான நிலைகளுடன் குறிக்க முடிந்தால் அது மிகவும் வசதியாக இருக்கும் தேர்வுக்கு சொந்தமான கேள்விகள் இரண்டும் ஒரே சிரம மட்டத்தில் இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் எங்களிடம் ஒரு கேள்வி இருந்தால் அது ஒரு 'அல்லது' மற்றும் மற்றொரு கேள்வி இருந்தால் இரண்டும் ஒரே சீஒ ஐச் சேர்ந்தவை என்றால் இரண்டும் ஒரே சிரம மட்டத்தில் இருப்பதை உறுதிசெய்ய முடியும் தேர்வுக்கு அதிக அர்த்தம் இருக்கும் நீங்கள் எந்தவொரு கற்றல் மேலாண்மை முறையையும் பயன்படுத்தாவிட்டாலும் கூட உருப்படி வங்கிகள் பொருத்தமான வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும் நீங்கள் அதை கைமுறையாகப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது வசதியானது எனவே உருப்படி வங்கி கையேடு பயன்பாட்டிற்கும் மின்னணு பயன்பாட்டிற்கும் ஏற்றதாக இருக்க வேண்டும் உருப்படி வங்கியை நாம் மாறும் வகையில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம் ஒவ்வொரு ஆண்டும் அல்லது ஒவ்வொரு செமஸ்டர் அல்லது ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் நிறுவனத்தின் வசதியைப் பொறுத்து சுமார் 10 சதவீத பொருட்களை உருப்படி வங்கியிலிருந்து அகற்றி காப்பகப்படுத்தலாம் காப்பகப்படுத்தப்பட்ட பொருட்களை இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் கொண்டு வரலாம் அடிப்படையில் அவர்கள் தூக்கி எறியப்படுவதில்லை பின்னர் 10 சதவீத புதிய பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன அந்த வகையில் உருப்படி வங்கி மாறும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பலவகையான பொருட்கள் கிடைக்க வேண்டும் எங்களிடம் ஒரு உருப்படி வங்கி இருந்தால் தேவையான அளவு 50 மடங்கு கேள்விகளைக் கூறுங்கள் பின்னர் உருப்படி வங்கியின் பிரதிநிதிகள் பிரிவு மாணவர்களுக்கும் தெரியும் மாணவர்கள் எந்த வகையான பொருட்களை எதிர்பார்க்கலாம் என்பது பற்றிய ஒரு யோசனையை அவர்கள் பெறுவார்கள் மேலும் இது அவர்களின் கற்றல் நடவடிக்கைகளைத் திட்டமிடுவதில் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் இது நடக்க நம்மிடம் ஒரு உருப்படி வங்கி இருக்க வேண்டும் அது நியாயமான அளவில் பெரியது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிச்சயமாக உருப்படி வங்கி அளவு வளரக்கூடும் எங்களிடம் ஒரு உருப்படி வங்கி இருந்தால் போதும் அது ஒரு பிரதிநிதி பகுதியை மாணவர்களுக்கு வெளிப்படுத்தலாம் உருப்படி வங்கிகளை வைத்திருப்பதன் மற்றொரு நன்மை இதுவாகும் அமர்வின் தொடக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல மாறிவரும் கருத்துக்கள் உள்ளன முன்னதாக உண்மையில் உருப்படி வங்கிகள் பெரும்பாலான பயிற்றுநர்களால் வெறுப்புடன் பார்க்கப்பட்டன இது மாணவர்களின் கற்றல் தரத்தை குறைக்கும் என்று அவர்கள் நம்பினர் அவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் இப்போது ஆசிரியர்களும் கல்வி நிர்வாகிகளும் நன்கு நிர்வகிக்கப்பட்ட உருப்படி வங்கிகளின் பயனைப் பார்க்கத் தொடங்கியுள்ளனர் இது இப்போது மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது மற்றும் உருப்படி வங்கி உருவாக்கம் எப்போதும் ஒரு குழு முயற்சியாக இருக்க வேண்டும் பல்கலைக்கழக மட்டத்தில் ஒரு நல்ல மற்றும் பெரிய உருப்படி வங்கியை உருவாக்குவதற்கு அதிக முயற்சி தேவை கணிசமான ஒருங்கிணைப்பு ஆனால் நன்மைகள் பல செமஸ்டர் இறுதி தேர்வு கருவிகள் கூட பல ஆண்டுகளாக நல்ல தரமான சீரான தரமாக இருக்கும் உருப்படி வங்கிகளை நிர்வகிப்பதற்கும் நல்ல தரமான மதிப்பீட்டு கருவிகளை உருவாக்குவதற்கும் மென்பொருள் கருவிகளைப் பயன்படுத்துவது ஆசிரிய நிறுவனம் பல்கலைக்கழகம் தேர்வுப் பிரிவுகளில் சுமையை குறைக்கும் நன்மைகள் பல மதிப்பீட்டு முறைகள் கருவிகளின் அமைப்பு உருப்படி வங்கிகள் அவை அனைத்தும் நான் குறிப்பிட்டபடி குறிக்கின்றன படிப்புகளின் உண்மையான தன்மை ஆசிரியர்களின் பார்வைகள் அவை அனைத்தும் நிறுவனம் படிப்புகள் முழுவதும் வேறுபடுகின்றன இவற்றில் எதுவுமே சட்டமன்றத் தன்மையைப் பெறவில்லை அவை பரிந்துரைக்கப்படவில்லை ஒவ்வொரு நிறுவனமும் மதிப்பீட்டிற்காக அதன் சொந்த பொதுவான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் மிக முக்கியமானது என்னவென்றால் மதிப்பீட்டை வடிவமைப்பதில் சில செயல்முறைகள் உள்ளன பயிற்சி உருப்படி வங்கிகளுக்கான கட்டமைப்புகளை வடிவமைத்தல் வினாடி வினாக்கள் பணிகள் சோதனை மற்றும் உங்கள் சொந்த அனுமானங்களைச் செய்யும் உங்கள் பாடநெறிக்கான எஸ் இஇ இந்த பயிற்சிகளின் முடிவுகளை story com இல் பகிர்ந்தமைக்கு நன்றி இதன் மூலம் வடிவமைப்பு கட்டத்தை முடித்துள்ளோம் அடுத்த அலகு வளர்ச்சி கட்டத்தின் துணை செயல்முறைகளைப் புரிந்துகொள்வது நன்றி நாம் மீண்டும் சந்திப்போம்